வணக்கம் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு வரவேற்கிறோம் நாம் வேபர் கிளீனிங் மற்றும் ப்ரீ பேக்கிங் பற்றி பேசும் போது சிலிக்கான் வேபர் கிளீனிங் செய்யும் முறைகள் அல்லது ஸ்க்ரப்பிங் ஆகியவை நீரிழப்பை தொடர்ந்து வரும் 1 5 மெகா ஹெர்ட்ஸ்ல் உள்ள ஒரு குமிழி ஜெட் உயர் அழுத்த ரேஞ்ச் சோனிகேஷன் ஆகும் அல்லது நாம் விவாதித்தபடி வேபர் ஐ சுத்தம் செய்யும் செயல்முறைக்கு முன்னதாக ஈரப்பதத்தை நீக்குவதற்குரிய ப்ரீ பேக் மற்றும் ப்ரைமரிங் உயர் வெப்பநிலை பேக்கிங் ஆகும் பின்னர் நாம் ஒரு ப்ரைமர் பூச்சு பயன்படுத்த வேண்டும் இந்த ப்ரைமர் கோட்டிங் என்பது ஃபோட்டோரேசிஸ்ட்டின் ஒட்டுதலை மேம்படுத்துவதாகும் மற்றும் இதன் ப்ரைமர் ஹெக்ஸாமெதிலிசிலேசேன் ஆகும் இது சுருக்கமாக எச்எம்டிஎஸ் ஆகும் மற்றும் வெப்பநிலை 125 ஆக இருக்கலாம் மேலும் உங்களுக்கு மேல் சிலர் ஒட்டுதலை சரியாக மேம்படுத்த 2000 சி முதல் 2500 சி வரை சூடான தட்டில் 1 நிமிடம் வைத்து பயன்படுத்துகின்றனர் இப்போது போட்டோரேசிஸ்ட் நீங்கள் போட்டோரேசிஸ்ட்க்கு வரும்போது போட்டோரேசிஸ்ட் ஒரு திடமான கரிமப் பொருளாகும் மற்றும் வடிவமைக்கப்பட்ட வடிவத்தை வேபர் மேற்பரப்பில் மாற்றுவதற்குப் பயன்படுத்தப்படுகிறது புற ஊதா ஒளியில் வெளிப்படும் ஒளி வேதியியல் எதிர்வினை காரணமாக இந்த மாற்றம் புகைப்படக் கரைதிறன் ஆகும் அதில் என்ன இருக்க வேண்டும் இதற்கு அதிக எதிர்ப்பு மற்றும் நல்ல ஒட்டுதல் இருக்க வேண்டும் இவை தான் பண்புகள் மற்றும் இதற்கு முதலில் நாம் ஒரு வெற்றிட சக்கின் மீது வேபர் வைத்திருக்க வேண்டும் பின்னர் 3 முதல் 5 மிலி போட்டோரேசிஸ்டை விநியோகிக்க வேண்டும் பின்னர் 500 ஆர்பிஎம்மில் மெதுவாக சுழலும் பிறகு அதிக ஆர் பி எம் அல்லது சாய்வு 1100 முதல் 5000 ஆர்பிஎம் வரை போட்டோரேசிஸ்ட் மையவிலக்கு விசையால் பரவுகிறது நாம் அடுத்து வரும் சிலைடில் போடோரெசிஸ்ட் ஸ்பின் கோட்டிங் ஸ்கிமட்டிக் பற்றி பார்க்க இருக்கிறோம் மற்றும் தர அளவுகள் ஆனது தடிமன் நேரம் வேகம் ஒன்றுபோல் இருத்தல் அதே சமயம் துகள்கள் மற்றும் குறைபாடுகளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் துகள்கள் மற்றும் குறைபாடுகள் உங்கள் ஒட்டுமொத்த அமைப்பை அழிக்கும் பல வகையான பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் போடோரெசிஸ்ட்கள் இங்கு பட்டியலிடப்பட்டுள்ளன நாம் முன்பு விவாதித்தபடி மாஸ்க் மாஸ்க் இரண்டு வகைகளில் உள்ளது அல்லது அது ஒரு பிரைட் பீல்ட் மாஸ்க் மற்றும் டார்க் பீல்ட் மாஸ்க் நான் ஒரு பாசிட்டிவ் போடோரெசிஸ்ட் பயன்படுத்தினால் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியபடி இந்த முறையை நான் பிரதிபலிக்க முடியும் நான் நெகடிவ் போடோரெசிஸ்ட் பயன்படுத்தினால் இந்த முறையின் தலைகீழ் வரும் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்க முடியும் ஆ எனவே புற ஊதா ஒளியின் வெளிப்பாடு எதிர்ப்பை நீக்குகிறது புற ஊதா ஒளியின் வெளிப்பாடு சரியான எதிர்ப்பை பராமரிக்கிறது இந்த விஷயத்தில் போட்டோரேசிஸ்ட் அப்படியே இருப்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் ஏனெனில் இது புற ஊதா ஒளியில் வெளிப்படுவதில்லை இது உங்கள் பாசிட்டிவ் போடோரெசிஸ்ட் ஆகும் பாசிட்டிவ் போடோரெசிஸ்ட் விஷயத்தில் மாஸ்க்கின் வெளிப்படாத பகுதி மீண்டும் வலுவாகிறது நெகடிவ் போடோரெசிஸ்ட் விஷயத்தில் மாஸ்க்கின் வெளிப்படாத பகுதி பலவீனமாகிவிடும் இப்போது இது வெக்டார் இது ஃபோட்டோரெசிஸ்ட் டிஸ்பென்சரின் திட்டமாகும் இது ஒரு வெற்றிட பம்புடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் அதை சுழற்ற ஒரு சுழல் உள்ளது அந்த வேபர் பறக்காது பின்னர் ஒரு ஃபோட்டோரெசிஸ்ட் டிஸ்பென்சர் உள்ளது இந்த வேபர் வெற்றிடத்தின் உதவியுடன் வெற்றிட சக்கிற்கு வைக்கப்படுகிறது நாம் 5 மில்லி ஃபோட்டோரேசிஸ்ட்டை எங்கும் விநியோகிக்கலாம் மற்றும் சீரான ஸ்பின் ஸ்பின் பூச்சு வைத்திருக்கலாம் நாம் 500 ஆர்பிஎம் உடன் மெதுவாக சுழல தொடங்கலாம் பின்னர் இது 1000 முதல் 5000 ஆர்பிஎம் வரை அதிகரித்து வருகிறது நீங்கள் புரிந்துகொண்டபடி ஃபோட்டோரெசிஸ்ட் முன்பு விவாதித்த தரமான அளவீடுகள் வரை மீண்டும் பரவுவதற்கு மையவிலக்கு விசை உதவும் எனவே ஏன் சாப்ட் பேக்கிங் செய்ய வேண்டும் சாப்ட் பேக்கிங் ஏற்கனவே 900 சி வெப்பமான தட்டில் 1 நிமிடம் செய்யப்படுகிறது ஆனால் நீங்கள் எந்த வகையான போட்டோரேசிஸ்டைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது நீங்கள் SU8 ஐப் பயன்படுத்தினால் பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் போடோரெசிஸ்ட் உடன் ஒப்பிடும்போது இது வித்தியாசமானது எனவே சாப்ட் பேக்கிங்கில் முக்கிய விஷயம் பாசிட்டிவ் போடோரெசிஸ்ட் கரைப்பானின் பகுதி ஆவியாதல் ஆனது ஒட்டுதலை மேம்படுத்துகிறது சீரான தன்மையை மேம்படுத்துகிறது சிறந்த எட்சிங் மற்றும் எட்ச் ரெசிஸ்டன்ஸ் இந்த வழக்கில் எட்ச் ரெசிஸ்டன்ஸ் என்றால் என்ன அது இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தால் எட்ச் ரெசிஸ்டன்ஸ் என்பது எனக்கு ஒரு உலோகம் இருந்தால் அது சிலிக்கானாக இருந்தால் நமக்கு இதில் ஆக்ஸிஜனேற்றப்பட்ட சிலிக்கான் இருக்கிறது என்று சொல்லலாம் இவை போடோரெசிஸ்ட் இது இப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது அவைகள் போடோரெசிஸ்ட் இது எனது உலோகம் அல்லது பொருள் இது சிலிக்கான் டை ஆக்சைடு எட்சிங் ரெசிஸ்டன்ஸ் என்றால் என்ன எட்ச் ரெசிஸ்டன்ஸ் என்பது என்னவென்றால் நான் இந்த வேபரை ஒரு மெட்டல் எட்சன்டில் நனைத்தால் அது ஃபோட்டோரெசிஸ்ட்டை பாதிக்கும் ஆனால் அது கீழே உள்ள உலோகம் பொறிக்கப்படும் அளவை விட பெரிய அளவில் பாதிக்கக்கூடாது எனவே எட்ச் ரெசிஸ்டன்ஸ் என்பது உங்கள் எட்சிங் பொருளை எதிர்க்கும் மேலும் சாப்ட் பேக்கிங் ஒளி உறிஞ்சுதலை செம்மைப்படுத்தும் அல்லது ஒளி உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது மற்றும் இறுதியாக போடோரெசிஸ்ட்ரின் பண்பு அது துகள் இல்லாததாகவும் குறைபாடற்றதாகவும் இருக்க வேண்டும் ஸ்பின் கோட்டர் ஃபோட்டோரெசிஸ்ட் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ளும் இரண்டு வீடியோக்களை இப்போது உங்களுக்காக இயக்கலாம் முதல் வீடியோவை இயக்கலாம் ஹலோ நமது லேப் ஸ்பின் 2 மற்றும் 3 கையேடு ஸ்பின் கோட்டர்களில் இந்த பயிற்சிக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் ஸ்பின் கோட்டர் சூடான தட்டுகள் பல்வேறு வகையான கிண்ண செட்கள் சுழல் பூச்சு எப்படி செய்வது மற்றும் பிறகு சுத்தம் செய்வது பற்றி பேசுகிறோம் கிண்ண செட்களில் நாம் ஒரு கிண்ணம் வைத்திருக்கிறோம் எங்களிடம் ஒரு ஸ்பிளாஸ் மோதிரம் உள்ளது பின்னர் எங்களிடம் வெவ்வேறு அளவுகளில் 6 அங்குல 4 அங்குல 3 அங்குல சக்குகள் உள்ளன பின்னர் நம்மிடம் 20 மில்லிமீட்டர் மற்றும் 12 மில்லிமீட்டர் துண்டுகளாக சிறிய துண்டுகள் உள்ளன இரசாயன அலமாரியில் ஒரு சிறப்பு ஹோல்டர் இது போன்ற ஒரு பெட்டி நம்மிடம் உள்ளது அதில் பொதுவாக 2 அல்லது 3 சக்குகள் உள்ளன எங்களிடம் ஒரு எட்ச் ஹேண்ட்லிங் சக் உள்ளது இது வேபர் எட்சில் மட்டுமே கையாளப்படுகிறது இது அதிகபட்சமாக நிமிடத்திற்கு 3000 சுற்றுகளில் சுழற்றப்படலாம் பின்னர் எங்களிடம் இரண்டு அங்குலங்கள் உள்ளன அங்கு பெரிய அடி மூலக்கூறுகள் பகுதிகளுக்கு பெரிய பகுதிகளைக் கொடுக்க ஊசிகள் அகற்றப்படுகின்றன மேலும் இரண்டாவது சக் இருக்க வேண்டும் அதன் கிண்ண செட்டுகளில் 5 முதல் 5 மில்லிமீட்டர்கள் வரை சிறியதாக இருக்கும் மற்றும் இங்கே இந்த வெவ்வேறு இழுப்பறைகள் உள்ளன நாம் அதிலே கிண்ணத்தை அமைத்துள்ளோம் நாம் அதை வெளியே எடுக்கும்போது நாம் நைட்ரைல் கையுறைகளைப் பயன்படுத்த வேண்டும் சுத்தமான நைட்ரைல் கையுறைகள் நாம் சாஸ் ஐ திறக்க வேண்டும் அதைத் திறப்பதற்கு முன்பு இன்னும் சிலவற்றை உள்ளே வைக்க வேண்டும் இது நைட்ரைல் கையுறைகள் நாம் வெளியே விஷயங்களை கையாளும் போது சாஷ் மற்றும் பேனல் பானை மற்றும் ஸ்பின்னர்கள் மீது அதே பயன்படுத்தலாம் ஆனால் நாம் குமிழி செட் கையாளும் போது நாம் 4 எட்ச் கையுறைகள் அல்லது ஜோடி நேரம் பார்க்கவும் 0726 கையுறைகள் பயன்படுத்த வேண்டும் எந்த ரசாயனத்தைப் பயன்படுத்த வேண்டும் என்பதைப் பொறுத்து எங்களிடம் வெவ்வேறு கிண்ணத் தொகுப்புகள் உள்ளன நீங்கள் இன்று UV எதிர்ப்புகளைப் பயன்படுத்தினால் அது அதன் சொந்த கரைப்பான் PGMEA மற்றும் துப்புரவு கரைப்பான் நீங்கள் இந்த கிண்ணத் தொகுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் கிண்ணத் தொகுப்புகளை வெவ்வேறு இரசாயனங்களுடன் கலக்காமல் இருப்பது முக்கியம் நாம் செயலாக்கத்தைத் தொடங்குவதற்கு முன் இங்கே பச்சை பட்டன் மூலம் ஹாட் பிளேட்டுகளை இயக்குவது நல்லது நீங்கள் ஆன் செய்வீர்கள் பிறகு நாம் ஒரு செட் பாயிண்டை வைக்க வேண்டும் எங்களிடம் அலுமினிய கவர் தட்டு உள்ளது அது வெப்பநிலையை 10 சதவீதம் மாற்றுகிறது அவற்றை அமைத்து பின்னர் உங்களுக்கு தேவையான மதிப்பை மாற்றவும் எனவே இதுவரை 900 நான் 990 க்குச் செல்வேன் நம்மிடம் இரண்டு வெவ்வேறு ஹாட் பிளேட்டுகள் உள்ளன அவற்றில் ஒன்று 1100 க்கு செல்கிறது மற்றொன்று 2500 க்குச் செல்கிறது கிண்ணத் தொகுப்பைக் கையாளும்போது நாம் எப்போதும் வெளியே நைட்ரைல் கையுறைகளைப் பயன்படுத்துகிறோம் எப்போதும் மூடியை கழற்றும்போது சாஸை நெஞ்சு உயரத்தில் வைக்க வேண்டும் எனவே அனைவரிடமும் புகை வெளியேற வேண்டாம் பின்னர் நாம் இன்லே எடுத்து உள்ளே உள்ள கிண்ணத்தை செட் செய்வோம் இங்கே முனை கீழே உள்ள துளைக்குள் செல்கிறது தெறிக்கும் பக்கமானது கீழ்நோக்கி செல்கிறது அது சரியாக பொருந்துகிறதா என்பதை உறுதிப்படுத்தவும் பின்னர் இங்கே ஒரு சக் ஒரு சிறிய இடைவெளியைக் கொண்டுள்ளது எங்களிடம் இங்கே ஒரு சிறிய முள் உள்ளது முள் சரியாக சரி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பின்னர் சக்கை கீழே வைக்கவும் பின்னர் நீங்கள் கீழே தள்ளும்போது சக் கீழே செல்லும் என்பதை உறுதிப்படுத்தவும் எனவே இது ஸ்பீண்டிலில் வேகமாக இருக்கும் நீங்கள் சக்ஸ் மற்றும் கிண்ண செட் எடுக்க வேண்டிய போதெல்லாம் தயவுசெய்து பெட்டியை எடுத்து மீண்டும் டிராயரில் வைக்கவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் நேரம் பார்க்கவும் 0915 நீங்கள் அதை கையாளும் ஒவ்வொரு முறையும் மூடி இருப்பதை உறுதிசெய்து சாஷின் உள்ளே பெட்டியைத் திறந்து பொருளை எடுக்கவும் இப்போது நாம் செயலாக்கத்தை செய்ய போகிறோம் நான் ஸ்பின் கோட்டரைப் பற்றியும் சமையல் முறைகளை எப்படி அமைப்பது மற்றும் நாம் செயலாக்கம் செய்ய வேண்டியிருக்கும் போது விரைவாகத் தொடங்குவது பற்றி பேசுவேன் நான் எப்போதும் இரண்டு காகிதத் துண்டுகளை ஒரு சிறிய பணியிடத்தில் உங்கள் எதிர்ப்பில் வைப்பேன் மற்றொரு களைந்துவிடும் குழாய்கள் ஆனது இந்த களைந்துவிடும் பிளாஸ்டிக் பாட்டில் ஆகும் கண்ணாடி பாட்டில்களை ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை ஏனென்றால் நீங்கள் அவற்றை நிறுத்தலாம் நாம் ஸ்பின் கோட்டரைத் திறந்து ஒரு அடி மூலக்கூறை எடுத்து சக்கின் மீது வைப்போம் கேண்டரிங் ஊசிகளைப் பயன்படுத்துவதை உறுதிசெய்க அதனால் சக்குகள் மூடி மூடப்பட்டிருக்கும் விரைவான தொடக்கத்திற்குச் சென்று சீரற்ற செயல்முறையைத் தொடங்குங்கள் இங்கு வெற்றிடம் உள்ளது மற்றும் நேரம் தொடங்குகிறது வேஃபர் சுழல்கிறது மற்றும் வெற்றிட நிலை இருக்கிறதா என்று நாம் சரிபார்க்கிறோம் தொடுதிரை கூட நாம் இப்போது பயன்படுத்திய விரைவான தொடக்கத்தில் இரண்டு விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே நீங்கள் ஸ்பின் குறியீட்டை சுழற்ற வேண்டிய நேரத்தைத் தேர்ந்தெடுக்கலாம் உதாரணமாக 60 வினாடிகள் இந்த வழக்கின் தடிமன் 4000 மற்றும் முடுக்கம் பொதுவாக 500 மற்றும் 1000 க்கு இடையில் கொடுக்கும் வேகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் இது உங்கள் செயல்முறையைப் பொறுத்தது நீங்கள் தொடங்கு என்பதைக் கிளிக் செய்யும் போது நீங்கள் செயலாக்கத்தையும் செய்யலாம் நிச்சயமாக நாம் முதலில் விநியோகிக்க வேண்டும் நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட படி செய்ய வேண்டுமானால் நாம் ஒரு ரெஸிப்பி ஐ பயன்படுத்தலாம் நாம் ரெஸிப்பிக்குச் செல்கிறோம் கிடைக்கக்கூடிய இடத்தைக் கண்டுபிடிக்க கீழே செல்கிறோம் நீங்கள் கிடைக்கக்கூடிய ஒன்றைக் கிளிக் செய்யும்போது பின் செய்ய பயன்படுத்தவும் நீங்கள் ஒரு பெயரை கொடுக்கலாம் அது ஒரு சோதனை என அழைக்கலாம் நீங்கள் இங்கே உள்ள எண்ணைக் கிளிக் செய்து திருத்தினால் நீங்கள் உண்மையான அளவுருக்களை மாற்றலாம் இங்கே நாம் ஒரு சிறிய பரவலுடன் தொடங்குவோம் பல்வேறு குறைந்த வேகத்தில் 30 வினாடிகள் என்று சொல்லலாம் எதிர்ப்புகளையும் ஒரு நிலையான முடுக்கத்தையும் கலைக்கவும் அடுத்த கட்டம் எதிர்ப்பின் உண்மையான மெலிதல் சுழற்சி மற்றும் நிச்சயமாக முடுக்கம் நீங்கள் இந்த செயல்முறையைத் தொடங்கினால் அது ஒரு படி வழியாகச் செல்லும் மற்றும் நீங்கள் எத்தனை படிகளைச் செய்தீர்கள் என்பது உங்களைப்பொறுத்தது நீங்கள் ஒரு ரெஸிப்பியை அல்லது விரைவான தொடக்கத்தைச் செய்தால் அது அதே முடிவையே கொடுக்கும் நாம் ஒரு செயல்முறையைத் தொடங்கும்போது மூடியைத் திறக்கவும் முதலில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலிலிருந்து எப்படி ஊற்றுவது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் மையத்தில் சிறிது சிறிதாக ஊற்றப்பட்ட சரியான அடையாளங்களை நீங்கள் எதிர்க்க வேண்டும் சீரான வட்டத்தை உருவாக்க முயற்சிக்கவும் இமைகளை மூடி விரைவான தொடக்கத்தில் தொடக்கத்தை அழுத்தவும் நாம் ஒரு சிறிய அடி மூலக்கூறில் ஒரு ஸ்பின் கோட்டிங் செய்யும்போது நம்மிடம் பல்வேறு அளவுகளில் சக்குகள் இருக்கும் எனவே வேலைக்கு சரியான சக்கைத் தேர்ந்தெடுத்து மீண்டும் இடைவெளியையும் ஸ்பீண்டில் ஐயும் கண்டுபிடிக்கவும் ஒரு சிப்புடன் வேலை செய்யும் போது நாம் சரியான அளவு சிப்பை மையத்தில் வைத்து மூடியை மூடி விரைவான செயல்முறையைத் தொடங்கவும் வெற்றிடம் இது முக்கியம் என்பதை நாம் சரிபார்க்கிறோம் ஏனென்றால் சிப் தவறாக வடிவமைக்கப்பட்டால் எங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும் ஒரு சிப்பை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் நீங்கள் டிஸ்போஸபிள் குழாய்களுடன் பணிபுரியும் போது அதிகப்படியான துகள்களை அகற்ற நைட்ரஜன் மூலம் அவற்றை எப்போதும் சுத்தம் செய்யுங்கள் இது ஒரு EPM செயல்முறையாக இருந்தால் ஒரு பாட்டிலில் இருந்து டிஸ்போஸபிள் குழாய் ஐ பயன்படுத்தி ரெசிஸ்ட்டை எடுத்துக் கொள்ளும்போது 20 விநாடிகள் நைட்ரஜன் காற்றைப் பயன்படுத்த பரிந்துரைக்கிறேன் பக்கங்களின் அடிப்பகுதியை ஒருபோதும் தொடாதே பிபட் நடுவில் மேற்பரப்புக்குக் கீழே சென்று உங்களுக்குத் தேவையான அளவைத் தொடங்கும் ஒரு சிப்பில் முதல் 2 அல்லது 3 துளிகள் கிண்ணத்தில் நிரப்புவதற்கு முழு சிப்பையும் நிரப்பவும் முடிந்தவரை முழு சிப்பையும் நிரப்ப நான் எப்போதும் பரிந்துரைக்கிறேன் சில நேரங்களில் நீங்கள் கீழே பல முறை எடுக்க வேண்டியிருக்கலாம் உங்களிடம் இரண்டு சொட்டுகள் அல்லது அரை மில்லிலிட்டர்கள் கூட இருப்பதை உறுதிசெய்து மூடியை மூடி செயல்முறையைத் தொடங்குங்கள் ஸ்பின் கோட்டிங் முடிந்ததும் எங்கள் மாதிரியை எடுக்க மூடியை திறந்து சூடான தட்டில் வைத்து டைமரைத் தொடங்குகிறோம் செயல்முறை முடிந்ததும் மற்றும் டைமர் நிறுத்தப்படும் போது நாம் மாதிரியை எட்சுக்கு எடுத்துச் சென்று இந்த குளிரூட்டும் தொகுதிக்கு இழுக்கிறோம் செயல்முறை முடிவடையும் போது நாம் குளிர்ச்சியாக இருக்கும் வரை சில வினாடிகள் சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தமான புகை மூடிக்குள் சாஷைத் திறக்கவும் உங்கள் இன்லே செட்டை மாற்றக்கூடிய ஃப்யூம் ஹூட்டைத் திறக்க நினைவில் கொள்ளுங்கள் இப்போது அது ரசாயனங்களால் நனைக்கப்பட்டுள்ளது எப்போதும் இரண்டு குறிப்பு நேரம் 1459 கையுறைகள் அல்லது தடை கையுறைகளை அணியுங்கள் இன்லே செட்களை பிரித்தெடுக்கும் போது முதலில் ஒரு திசு தயாராக இருப்பதை உறுதி செய்து சக் புல்லை நேராக மேலே எடுக்கவும் உங்கள் கிண்ணம் அமைக்கப்பட்ட பாதைகளை மற்ற சிலவற்றிற்கு மாற்றும்போது அது வழியில் சிந்தாது பார்க்க நேரம் 1522 அதை அகற்றுவதற்கு முன் கிண்ணத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருந்தால் ஒரு திசு எடுத்துக்கொள்வது நல்லது இதை அப்படியே துடைக்கவும் நிராகரிக்கும் அளவுக்கு அதிகமான திரவ எதிர்ப்பு நம்மிடம் இல்லை திடமான சி கழிவுகளில் உள்ள இந்த ஸ்ப்ளாஷ் இறக்கையை நீக்குகிறது அதே வழியில் நீங்கள் வழியில் சொட்டாமல் இருப்பதை உறுதிசெய்து இறுதியில் கிண்ணத்தை இங்கே அகற்றவும் நாம் அனைத்து சூடான தகடுகள் முழுவதையும் குறிப்பிடப்போவதில்லை நீங்கள் முடித்தவுடன் சூடான தட்டை அணைக்க எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நாம் மீண்டும் சுத்தம் செய்யும் போது ஆபத்தான ரசாயனங்களுடன் வேலை செய்கிறோம் முக கவசங்கள் மற்றும் நேரம் பார்க்கவும் 1614 கையுறைகள் அல்லது தடை கையுறைகள் போடவும் முன்கூட்டியே அமைக்கப்பட்ட கிண்ணத்திற்குத் தேவையான துருவங்களை அல்லது பெட்டியை எடுத்துக்கொள்வது நல்லது உங்கள் நைட்ரைல் கையுறைகளால் அதைத் திறக்கவும் நீங்கள் உடனடியாக உங்கள் பொருட்களை இடமாற்றம் செய்யலாம் உதாரணமாக கிண்ணம் செட் அல்லது சக் எடுத்துக்கொள்ளவும் மற்றும் ஒருவேளை கிளீனிங் ஏஜென்ட் மூலம் அதை சுத்தம் செய்யவும் இந்த வழக்கில் இது ஒரு அசிட்டோன் பேஸ்ட் நீங்கள் எந்த கிளீனிங் ஏஜென்ட் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை கிண்ணத் தொகுப்பில் படித்து கரைப்பானை எடுத்து இதைப் போல ஒரு துடைக்கும் மீது வைத்து சில துளிகள் இருப்பதை உறுதி செய்து நாப்கின்கள் சுத்தமான நாப்கின்களால் முன்கூட்டியே உங்களுக்காக ஒரு பணியிடத்தை உருவாக்கி பின்னர் கிண்ணம் அனைத்தையும் துடைக்கவும் ஸ்ப்ளாஷ் வளையத்தை அனைத்து சக்குகளையும் உள்ளே வெளியே முனைகளிலும் பதிக்கவும் நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு சுத்திகரிக்கப்பட்ட சிஸ்ட் வரும் எனவே நீங்கள் சுத்தம் செய்ய சிறிது நேரம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் முன் மற்றும் பின்புறத்திலிருந்து முனை உள்ளே சுத்தம் செய்ய நினைவில் கொள்ளுங்கள் சிஸ்ட் எச்சம் எதுவும் இல்லை நீங்கள் ஒரு பாதையை முடித்தவுடன் அதை நேரடியாக பெட்டியில் உள்ள கிண்ணத்தில் வைக்கவும் பின்னர் அடுத்த பாதையில் தொடரவும் சில நேரங்களில் மின்தடை மேற்பரப்பில் நன்றாக ஒட்டிக்கொண்டிருக்கும் நிறைய கரைப்பான்களைப் பயன்படுத்துவதை உறுதிசெய்து ஒரு நல்ல இயந்திர ஸ்க்ரப் கொடுக்கவும் சக்கை சுத்தம் செய்யும் போது நீங்கள் மேல் பக்கங்கள் அல்லது பின்புறம் மற்றும் இடைவெளியை எடுத்துக்கொள்வதை உறுதிசெய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏதேனும் எதிர்ப்பு இங்கு வந்தால் அது பசை போல செயல்படுகிறது பின்னர் நாம் சக்கிலிருந்து வெளியேற முடியாது நாம் சக்ஸை சுத்தம் செய்தவுடன் உண்மையான ஸ்பின் கோட்டரை சுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் கதவைத் திறக்கத் தொடங்குவதற்கு முன் சாஷைத் திறக்க நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஃப்யூம் ஹூட்டில் நீங்கள் ஒரு கரைப்பானைப் பயன்படுத்தலாம் மற்றும் ஈரமான பெஞ்சில் அல்ல நீங்கள் பயன்படுத்த விரும்பும் திசு மீது ஒரு துண்டு அல்லது கரைப்பானின் அளவை வைக்கவும் இங்கே முழு ஸ்பீண்டில் ஐயும் சிறிய முள் மற்றும் மூடியின் உட்புறத்தையும் சுத்தம் செய்யவும் நாம் வெளிப்படையான பகுதி மற்றும் வெள்ளை பாகங்களை வெளியே நேரம் பார்க்கவும் 1842 வைக்க வேண்டாம் திடமான C கழிவுகளில் உள்ள அனைத்து திசுக்களையும் அகற்றவும் நீங்கள் சுத்தம் செய்யும் போது உங்கள் கவசத்தையும் உங்கள் முகத்தையும் கழற்றலாம் நீங்கள் போர்ஜ்ட் கையுறைகளை எப்போதும் உள்ளே திருப்பி விட வேண்டும் கேட்ச் கழிவுகள் நிறைய இருக்கும்போது அல்லது ஆபத்தான ரசாயனங்களைப் பயன்படுத்தும்போது எப்போதும் C கழிவுகளை காலி செய்ய மறக்காதீர்கள் ஃப்யூம் ஹூட்டின் உள்ளே எப்போதும் சரியான முடிச்சு இருக்கும் எந்த நாற்றமும் தப்பாது ஒரு புதிய C கழிவுப் பொதியைப் பிடித்து அடுத்த பயனருக்குத் தொட்டியைத் தயார் செய்யவும் நீங்கள் சுத்தம் செய்தவுடன் லாப்லாண்டரில் இருந்து வெளியேறி லோக்போவை நிரப்ப நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் முதல் வீடியோவைப் பார்த்தீர்கள் லாரல் WS 650 Hz ஸ்பின் கோட்டரில் உள்ள இரண்டாவது வீடியோவை பார்க்க நான் அனுமதிக்கிறேன் ஸ்பின் கோட்டர் எண் 61002 வீடியோவை காண்போம் பின்பு நாம் தொடருவோம் இது லாரல் WS 650 HZ ஸ்பின் கோட் ஆகும் இது அதிகபட்சமாக 12000 rpm சுழற்சி வேகத்தைக் கொண்டுள்ளது செயல்முறை செயல்பாட்டின் போது நேரம் பார்க்கவும் 2002 நிகழ்நேரத்தில் நிறுத்தவும் மற்றும் மற்றும் அந்த இடத்திலிருந்து தொடர்ந்து செயல்படுத்ததவும் கண்ட்ரோல் ஆனது ஆப்பரேட்டர் ஐ செயல்பட அனுமதிக்கிறது நெருங்கிய கிண்ணத்தின் வடிவமைப்பு பெரும்பாலான பூச்சுப் பொருட்களை ஒரு சீரான நிலையில் உலர அனுமதிக்கிறது மற்றும் சீரான துகள்களின் மாசுபாட்டைக் குறைக்கிறது இந்த வசதியான டேபிள் டாப் யூனிட் 120 வோல்ட் ஏசி சிங்கிள் பேஸில் இயக்கப்படுகிறது இதற்கு வெற்றிடம் குறைந்தது 15 அங்குல பாதரசம் அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் முதலில் நான் அதற்கான வேகத்தை நிரூபிக்க விரும்புகிறேன் நான் அதை குறைந்த நேர துண்டு போல் பயன்படுத்த போகிறேன் முதலில் இது ஒரு சிறிய கட்டுப்பாட்டு பலகமாகும் நான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் ஐ அழைக்கிறேன் முதலில் என்ன செய்வது என்றால் 4000 ஆர்பிஎம் என்று சொல்லும் வகையில் சுழல் வேகத்தை மாற்றுவோம் நாம் வெற்றிடத்தைப் பயன்படுத்துவோம் நாம் தயாராக இருந்தோம் என்று கூறுவோம் இது முடிந்ததும் மற்றொரு ப்ரோக்ராம் அல்லது வேறு எந்த செயல்முறையையும் இயக்குவதற்கு நாம் வழியைத் திறக்க வேண்டும் இது இன்னொன்றுக்குத் தயாராக உள்ளது ஆனால் நான் இதை இங்கே செய்கிறேன் நேரம் பார்க்கவும் 2248 இதை 8000 ஆர்பிஎம் என்று சொல்லவும் நீங்கள் மீண்டும் செய்யவும் அதைத் திறந்து கீழே இழுக்கவும் அது எப்பொழுதும் கீழே உட்கார்ந்து நீங்கள் வெற்றிடத்தை திருப்தி செய்யும் வரை நீங்கள் மூடியைக் குறைத்த பிறகு உங்கள் நைட்ரஜன் சுத்திகரிப்பு உங்களுக்குத் தெரியும் அது உங்களுக்கு இன்னும் ஒரு சுழற்சியைச் செய்ய முடியும் என்று நாம் உங்களுக்குச் சொல்கிறோம் நாம் இதை அதிகபட்சமாக 12000 ஆர்பிஎம்மில் செய்து முடிப்போம் அடுத்து நாம் ஒரு சிறிய நீராவியைச் சுழற்றப் போகிறோம் ஏனென்றால் இந்த மிகச்சிறிய சிறிய அடாப்டர் இங்கே உள்ளது இது நிலையான சக்கின் மேல் நீங்கள் இதை பொருத்த முடியும் நாம் ஒரு வெற்றிடத்தைப் பயன்படுத்தினால் ஒரு ஸ்பின் அதிகபட்ச வேகத்திற்கு செல்ல விரும்புகிறது இப்போது அடுத்து என்னிடம் இந்த விளக்கப்படம் உள்ளது இது ஸ்பின் வேகம் வெர்சஸ் வேபர் அளவு வெளிப்படையாக சிறிய வேலை துண்டு இருந்தால் வேகமாக நீங்கள் சுழற்றலாம் பின்னர் இங்கே சிறிய வழிகாட்டி கொடுக்கப்பட்டது முதலில் நாம் இந்த சிறிய ஆளை 12000 வரை இயக்கினோம் இப்போது நாம் 50 இல் 6000 கவனச்சிதறல் வரை பரிந்துரைத்தபடி 100 மில்லிமீட்டர் வேபர் ஐ இயக்கப் போகிறோம் எனது வெற்றிடத்தை இங்கே பயன்படுத்தவும் மேலும் அவற்றை 6000 rpm ஈர்க்கு கீழே குறைக்கவும் பின்னர் வெற்றிடத்தை அணைக்க அது வேபர் ஐ நீக்குகிறது இப்போது ஸ்பின் கோட்டர் ஒரு முழு 200 மில்லிமீட்டர் அல்லது 8 இன்ச் வேபர் சுழலும் திறன் கொண்டது இருப்பினும் அதைச் செய்ய நீங்கள் துளையிலிருந்து போதுமானதாக இல்லாவிட்டால் நீங்கள் சக்கை அகற்றி இந்த பிளாஸ்டிக் ஸ்பிளாஸ் பாதுகாப்பை அகற்ற வேண்டும் ஆனால் உண்மையில் 8 அங்குல வேபர் ஐ சுழற்றும் திறன் உள்ளது இருப்பினும் முழு 5 அங்குலத்தை 5 அங்குல சதுர அடி மூலக்கூறு மூலம் சுழற்றும் திறன் உள்ளது என்பதை சரி பார்த்துக்கொள்வது முக்கியம் ஆகும் நான் இங்கே ஒரு கண்ணாடி துண்டு வைத்திருக்கிறேன் ஆனால் நான் முறையே மையத்தை நிரூபிக்க பயன்படுத்த முடியும் மற்றும் அது ஏறக்குறைய ஏழரை அங்குலங்கள் இருந்தபோதிலும் நீங்கள் மேலே பார்த்தால் அது வசதியாக இங்கே ஸ்பிளாஸுக்கு இடையில் பொருந்துகிறது இப்போது நான் இதை சுழற்றப் போகிறேன் ஏனெனில் இது மிகப் பெரிய அளவிற்கு நெருக்கமாக இருப்பதால் அவர்கள் இரண்டரை முதல் 3 5 k rpm வரை பரிந்துரைக்கின்றனர் நான் இதை 3500 இல் சுழற்றப் போகிறேன் இங்கே நாம் முதலில் வெற்றிடத்திற்குச் செல்கிறோம் அங்கு தொடக்கத்தில் விளக்குகள் தயாராக இருக்கிறது நேரம் பார்க்கவும் 2949 இப்போது உங்களின் மிகவும் பல்துறை வாய்ந்த மிகவும் கச்சிதமான இலகுரக எங்கும் பொருந்துகிறது மற்றும் மிக எளிதாக பொருந்துகிறது இப்போது ஸ்பின் கோட்டிங் இருக்கும் வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பதால் அடுத்த கட்டம் வெளிப்படும் எனவே நீங்கள் பிரதிபலித்த ஒளியைக் கொண்டுள்ளீர்கள் பின்னர் ஒரு லென்ஸ் இருக்கிறது இந்த தூரத்தை டி யின் அடிப்படையில் மாஸ்க்கிலிருந்து லென்ஸ் வரை அளக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட நுட்பத்தைப் பற்றி நாம் விரிவாகப் பேசப் போவதில்லை இருப்பினும் லென்ஸால் ஒளியை சரிசெய்தால் லென்ஸைப் போலவே இதுவும் இருக்கிறது மற்றும் சிறந்த ஒளி இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இருக்க வேண்டும் ஆனால் உண்மையான முறை இங்கே கிடைப்பது போல் உள்ளது எனவே உங்களிடம் ஒரு ஒளி ஆதாரம் உள்ளது உங்களிடம் பிரைட் பீல்ட் மாஸ்க் மற்றும் டார்க் பீல்ட் மாஸ்க் உள்ளது மற்றும் உங்களிடம் சக்தி பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் போடோரேசிஸ்ட் அடி மூலக்கூறில் பூசப்பட்டுள்ளது லென்ஸால் கவனம் செலுத்தப்பட்ட பிறகு குறைவான டேபிலெக்ஷன் மட்டுமே இருக்கிறது லென்ஸ் உங்களுக்குத் தெரியும் லென்ஸ் ஐ நீங்கள் பெரிய டேபிலெக்ஷன் பகுதியை அறிந்திருக்க அனுமதிக்காதீர்கள் இப்போது நாம் அபிவிருத்தி பற்றி பேச விரும்பினால் நீங்கள் டெவலப்பரின் நேரத்தில் கவனம் செலுத்துகிறீர்களானால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும் இயல்பான வளர்ச்சியைப் பெறுவீர்கள் இருப்பினும் நேரம் குறைவாக இருந்தால் 1 மைக்ரான் ஃபோட்டோரேசிஸ்ட்டை உருவாக்குவதற்கான டெவலப்பர் நேரம் 10 நிமிடங்கள் சரியா மற்றும் நீங்கள் 10 நிமிடங்களுக்கு முன் வேபரை எடுத்தால் முழுமையற்ற வளர்ச்சி ஏற்படலாம் இருப்பினும் நீங்களும் இருந்தால் அது வளர்ச்சியின் கீழ் ஏற்படலாம் அதே நேரத்தில் நீங்கள் அதை 10 நிமிடங்களுக்கு மேல் வைத்திருந்தால் என்ன நடக்கும் அதிக வளர்ச்சி இருக்கும் எனவே முழுமையான வளர்ச்சி அதிக வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியற்ற மூன்று நிகழ்வுகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை செய்முறையை 10 நிமிடங்கள் சுட வேண்டும் மற்றும் நீங்கள் 10 நிமிடங்களில் அடி மூலக்கூறை எடுக்க வேண்டும் மீதமுள்ள செய்முறையுடன் கூடிய செயல்முறை ஓட்டம் மிக முக்கியமானவை சரியா எனவே இது நான் சொன்னது போல நெகடிவ் மற்றும் பாசிட்டிவ் போடோரேசிஸ்ட் பற்றிய ஒரு விஷயம் நீங்கள் இதை பேசினால் இது ஒரு மாஸ்க் இது போடோரேசிஸ்ட் பின்னர் பாசிட்டிவ் போடோரேசிஸ்ட் ஆக இருந்தால் முதலில் நாம் பாசிட்டிவ் பற்றி பேசலாம் வெளிப்படாத பகுதி வலுவானது இது வெளிப்படுத்தப்படாத கருப்பு பகுதி இந்த வழக்கில் இது வலுவாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் வெளிப்படும் பகுதி பலவீனமாக இருக்கும் நெகடிவ் போடோரேசிஸ்ட் வழக்கில் வெளிப்படும் பகுதி இது இது ஒரு பலவீனமாக இருக்கும் மற்றும் இந்த இரண்டு வெளிப்படும் பகுதி வலுவாகிறது எனவே நெகடிவ் போடோரேசிஸ்ட் விஷயத்தில் வெளிப்படும் பகுதி வலுவாக மாறும் மற்றும் வெளிப்படாத பகுதி பலவீனமடைகிறது பாசிட்டிவ் போடோரேசிஸ்ட் விஷயத்தில் வெளிப்படும் பகுதி பலவீனமடைகிறது மற்றும் போடோரேசிஸ்ட் வளர்ச்சிக்குப் பிறகு வெளிப்படுத்தப்படாத பகுதி வலுவாகிறது இந்த சூத்திரங்கள் அல்லது தந்திரங்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது மிகவும் சுலபமாகிவிடும் அது உண்மையில் ஒரு சூத்திரம் அல்ல ஆனால் அதை நினைவில் கொள்ளவது ஒரு தந்திரம்